அனைவருக்கும் வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக பண்பளவையில்லா சோதனை என்ற தலைப்பில் நாம் தொடருவோம் நேற்று நான் பண்பளவையில்லா சோதனை பற்றி பேசினேன் பொதுவாக இந்த பண்பளவையில்லா சோதனை தரவு வரிசைப்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது அதாவது நம்மிடம் x அச்சு இல்லை எடுத்துக்காட்டாக ஒரு அளவுருவில் ஏற்படும் மாற்றங்கள் நேரம் அல்லது மாற்றத்தின் செயல்பாடாக இருப்பது மற்றும் பல உண்மையில் எனவே இது வரிசைப்படுத்தக்கூடியதை விட அதிகம் இது எண்கள் மற்றும் அடுத்த ஒன்று என்பது பரவலானது பின்பற்றவில்லை நீங்கள் சொல்லலாம் ஒரு இயல்நிலை பரவல் அல்லது ஒரு கை வர்க்கப் பரவல் அல்லது ஒரு F பரவல் அல்லது T பரவல் மாறுபாட்டு அளவைகள் சமமற்றதாக இருந்தால் ஆக இந்த நிலைமைகள் அனைத்திலும் நம்மால் பண்பளவை சோதனையைப் பயன்படுத்த முடியாது உங்கள் F சோதனை T சோதனை மற்றும் கை வர்க்க சோதனை Z சோதனை மற்றும் பலபோன்ற இந்த பண்பளவை சோதனையில் நாம் அதிக நேரம் செலவிட்டோம் எனவே இவற்றில் ஒன்றை நாம் பயன்படுத்த முடியாது மேலும் நாம் பண்பளவையில்லா சோதனையை நாட வேண்டும் அந்த பண்பளவையில்லா சோதனைகள் என்ன நாம் இவற்றை இரு மாதிரி t சோதனைக்கு சமமானதாக கொண்டுள்ளோம் நீங்கள் இரண்டு 2 சார்பற்ற மாதிரிகளை ஒப்பிட்டால் மான் விட்னி வில்காக்சன் ரேங்க் சம் டெஸ்ட் Mann Whitney Wilcoxon Rank Sum Test என்று ஒன்று உள்ளது பின்னர் நீங்கள் இணைக்கப்பட்ட t சோதனையைச் செய்கிறீர்கள் என்றால் அதாவது நீங்கள் ஒரே மனிதர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சொல்வதென்றால் கட்டுப்பாடு மற்றும் சோதனை இது சார்பு மாறிகளை ஒப்பிடுகிறது என்றால் சைன் டெஸ்ட் அல்லது வில்காக்சன் சைன்ட் ரான்க் டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது நீங்கள் ஒரு வழி ANOVAக்குச் சமமானதைச் செய்கிறீர்கள் என்றால் அது சார்பற்ற மாதிரிகளை ஒப்பிடுகிறது பின்னர் க்ருஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் என்று ஒன்று உள்ளது நேற்று முந்தைய வகுப்பில் நாம் இந்த இரண்டு ரான்க் சம் சோதனைகள் சைன் சோதனை மற்றும் சைன்ட் ரான்க் சோதனை மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் நாம் இப்போது உங்கள் ஒரு வழி ANOVAக்கு சமமானதைப் பார்ப்போம் ஒரு வழி ANOVAஇல் நாம் என்ன செய்கிறோம் நம்மிடம் பல தொகுப்பு மாதிரிகள் உள்ளன மற்றும் நாம் அவற்றை ஒப்பிட முயற்சிக்கிறோம் உங்களிடம் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை இருந்தால் நாம் ANOVAஐப் பயன்படுத்தலாம் ஆனால் இல்லையெனில் நாம் க்ருஸ்கல் வாலிஸ் சோதனை என்று அழைக்கப்படும் ஒன்றை நாட வேண்டும் எனவே நீங்கள் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட முழுமைத்தொகுதிகளை ஒப்பிட விரும்பினால் உங்களிடம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 2 முழுமைத்தொகுதி இருந்தால் நிச்சயமாக நாம் இந்த மான் விட்னி வில்காக்சன் ரான்க் சம் சோதனையைப் பயன்படுத்த முடியும் அல்லது அது இணையாக இருந்தால் நாம் சைன்ட் டெஸ்ட் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்த முடியும் ஆனால் நாம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட முழுமைத்தொகுதிகளைக் கொண்டிருந்தால் க்ருஸ்கல் வாலிஸ் டெஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒன்றை நாம் நாடலாம் ஏனெனில் ஒரு வழி ANOVA பொதுவாக இயல்புநிலை அல்லது மாறுபாட்டு அளவைக்கு இணையானது சமமானது அல்லது மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை ஆகியவற்றைக் கருதுகிறது எனவே ஒரு பண்பளவையில்லா நிலைமையில் நாம் இந்த குறிப்பிட்ட சோதனையைப் பயன்படுத்துகிறோம் அது என்ன செய்கிறது எனவே இது எல்லா பெறப்பட்டவைகளையும் பார்த்து பின்னர் அவற்றை தரவரிசைப்படுத்துகிறது பின்னர் அது அவற்றை தரவரிசைப்படுத்தியவுடன் நாம் குழு தரவரிசைகள் ஒவ்வொன்றையும் கூட்டுவோம் உங்களுக்கு புரிகிறதா குழு தரவரிசைகள் ஒவ்வொன்றையும் நாம் கூட்டுவோம் மேலும் சொல்வதென்றால் நமக்கு R1 R2 R3 கூட்டுத்தொகை கிடைக்கும் இந்த Rகளில் சில மற்றவைகளை விடப் பெரியதாக இருந்தால் அது வெவ்வேறு குழுக்களில் இருக்கும் பதில் மதிப்புகள் வெவ்வேறு முழுமைத்தொகுதியிடமிருந்து வருவதைக் குறிக்கிறது அதனால் அது தான் அது எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அனைத்து தரவுகளையும் சேர்த்து வைத்து அவற்றை ஒரு ஏறுவரிசையில் தரவரிசைப்படுத்துகிறோம் பின்னர் ஒவ்வொரு குழுவிற்கும் நாம் அனைத்து தரவரிசைகளையும் கூட்டி பின்னர் நாம் இந்த தரவரிசைகளை சில புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்தி ஒப்பிடுகிறோம் நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் அதற்கு முன் இது சோதனை புள்ளிவிவரம் அதனால் இங்கு N என்பது மொத்த மாதிரி அளவு எனவே உங்களிடம் பல குழுக்கள் இருப்பதாக சொன்னால் ஒவ்வொன்றும் n1 n2 nk மாதிரி அளவைக்கொண்டிருக்கின்றன நாம் அனைத்தையும் கூட்டுகிறோம் அது உங்களுக்கு Nயைத் தருகிறது பின்னர் இங்கே நம்மிடம் ஒரு கூட்டுத்தொகை உள்ளது i 1 முதல் k ni அது அந்த i தரவுத் தொகுப்பில் உள்ள மாதிரிகளின் எண்ணிக்கை Ri ni என்பது குழுவின் சராசரி தரவரிசை i N 1 2 இது சோதனை புள்ளிவிவரம் எனவே இன்மை கருதுகோளின் கீழ் நாம் என்ன செய்கிறோம் இது கட்டின்மை கூறுகள் கொண்ட ஒரு தோராயமான கை - வர்க்கப் பரவல் இது என்னவெனில் ஒவ்வொரு குழுவிலும் குறைந்தது 5 பெறப்பட்டவைகள் இருக்கும்போது தோராயமானது சரி எனக் கூறுவது நாம் கை வர்க்கப் பரவலைப் பயன்படுத்தி இந்த சோதனை புள்ளிவிவரங்களை ஒப்பிடுகிறோம் நாம் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த உதாரணம் க்ளினிக்கள் தெரபியூட்டிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட இதழிலிருந்து எடுக்கப்பட்டது 3 மருந்துகளின் காய்ச்சலைக் குறைக்கும் விளைவை மதிப்பிடும் ஒரு மருத்துவ சோதனை சோதிக்கப்படுகிறது ஆஸ்பிரின் இப்யூபுரூஃபன் மற்றும் அசிடமினோபன் எனவே இது பெரியவர்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் அவர்கள் 100 முதல் 100 9 வரை உடல் வெப்பநிலையைக் கொண்டிருந்தபோது சோதிக்கப்பட்டனர் பெரியவர்களுக்கு சீரற்ற முறையில் ஆஸ்பிரின் அல்லது இப்யூபுரூஃபன் அல்லது அசிடமினோபன் வழங்கப்பட்டன மேலும் 2 மணி நேரத்திற்குப் பிறகு அவர்களின் உடல் வெப்பநிலை மீண்டும் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அது பட்டியலிடப்பட்டுள்ளது 3 மருந்துகள் எனவே இது மிகவும் சீரற்ற தரவு வெப்பநிலை குறைவு இங்கே காட்டப்பட்டுள்ளது நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட நிலைமையில் வெப்பநிலை அதிகரிப்பு உள்ளது எனவே ஆஸ்பிரின் இந்த எண்ணிக்கையில் வெப்பநிலை குறைவைக் கொண்ட 4 பெரியவர்களை நாம் கொண்டிருந்தோம் இப்யூபுரூஃபன் 5 பெரியவர்கள் இவர்களில் வெப்பநிலை குறைவு மற்றும் அசிடமினோபன் நம்மிடம் 6 பெரியவர்கள் இருந்தனர் அவர்களில் 5 பேருக்கு வெப்பநிலை குறைந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் வெப்பநிலையும் அதிகரித்தது இப்போது நாம் இதையெல்லாம் சேர்த்து பின்னர் அவற்றை தரவரிசைப்படுத்துகிறோம் சிறியதை தரவரிசை 1 உடன் ஆரம்பித்து மேல்நோக்கி செல்கிறோம் நாம் அதைச் செய்யும்போது எனவே இவை இந்த 1 ஏனெனில் இது மிகச்சிறிய எண் பின்னர் 2 பின்னர் 3 4 5 வருகிறது அது கடைசியாக 15 உடன் முடிவடைகிறது இப்போது நாம் என்ன செய்வது இந்த தரவரிசைகளை எல்லாம் ஒன்றாக கூட்டுகிறோம் இந்த தரவரிசைகளை ஒன்றாக இந்த தரவரிசைகளை ஒன்றாக மொத்த தரவு தொகுப்பு என்பது 15 அதாவது 4 5 9 6 15 எனவே பெரிய N என்பது 15 ஆகும் நீங்கள் Ri யைப் பார்த்தால் அதாவது இவை அனைத்தையும் நீங்கள் சேர்த்தால் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தம் 44 தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 4 ஆகும் நீங்கள் இவை அனைத்தையும் சேர்த்தால் உங்களுக்குக் கிடைப்பது 50 மொத்த தரவு புள்ளி 5 ஆகும் நீங்கள் இந்த 6 யையும் கூட்டுங்கள் மொத்தம் என்பது 26 ஆகும் எனவே வெளிப்படையாக சில பெரிய வித்தியாசங்கள் இருப்பதாகத் தெரிகிறது அது வித்தியாசமாக நடந்து கொள்ளும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது நாம் இந்த சோதனை புள்ளிவிவரங்களுக்கு செல்கிறோம் சரியா H நான் அறிமுகப்படுத்திய இந்த சோதனை புள்ளிவிவரங்களை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் எனவே 12 ÷ 15 16 3 பதங்கள் வருகின்றன 4 5 6 ஏனெனில் நம்மிடம் 3 தொகுப்பு தரவு 4 5 6 இங்கே உள்ளது 4 5 6 பின்னர் 44 என்பது தரவுத் தொகுப்பு 1இன் கூட்டுத்தொகை 50 என்பது தரவுத் தொகுப்பு 2 இன் கூட்டுத்தொகை தரவுத் தொகுப்பு 26 என்பது தரவுத் தொகுப்பு 3 இன் கூட்டுத்தொகை எனவே 4 5 6 என்பது மொத்தப்பிரிவில் வரும் பதங்கள் எனவே இந்த கூட்டலை செய்கிறோம் நமக்கு கிடைப்பது 6 833 சரியா 833 க்கான கை வர்க்க சோதனையைப் பார்க்கிறீர்கள் எனவே அந்த பகுதி 0 03 ஆக இருக்கும் வெளிப்படையாக இது முக்கியத்துவமானது எனவே நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறீர்கள் அல்லது இதற்கான கை வர்க்க அட்டவணையைப் பாருங்கள் 3 தரவுத் தொகுப்புகள் அசிட்டமினோபன் இப்யூபுரூஃபன் மற்றும் ஆஸ்பிரின் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் அளவு 2 ஆகும் இதை நாம் கவனிக்க முடியும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா இந்த அட்டவணை ஒரு முனை 95க்கு 2 யைப் பாருங்கள் நீங்கள் 5 99 ஐப் பெறுவீர்கள் மற்றும் H புள்ளிவிவரம் 6 833 ஆக இருக்கும் எனவே 1 முனை 95 நம்பிக்கையில் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் சரியா இப்படித்தான் இதை நீங்கள் செய்யவேண்டும் நாம் என்ன செய்கிறோம் எனில் எல்லா தரவையும் ஒன்றிணைக்கிறோம் அவற்றை தரவரிசைப்படுத்துகிறோம் பின்னர் ஒவ்வொரு தரவரிசை தொகுப்பையும் தனித்தனியாக கூட்டுகிறோம் பின்னர் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் இதுதான் புள்ளிவிவரம் 12 ÷ தரவு புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை பெரிய N இது ஒவ்வொரு i க்கான தரவரிசைகளின் மொத்த தொகை ஆகும் இது ni ஆல் வகுக்கப்படுகிறது இது அந்த தொகுப்பில் உள்ள மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை n என்பது மொத்தம் 1 ÷ 2 ஆகும் பின்னர் நீங்கள் அதை கை - வர்க்க அட்டவணையுடன் ஒப்பிடுகிறீர்கள் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் எந்த மருந்து புள்ளிவிவரப்படி மற்றவற்றிலிருந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேறுபடுகிறது இப்போது மீண்டும் வேறு வகையான அணுகுமுறை உள்ளது எனவே க்ருஸ்கல் வாலிஸ் சோதனையைப் பயன்படுத்தி வந்த முடிவு வெவ்வேறு மருந்துகளை எடுத்துக் கொண்ட பிறகு வெப்பநிலை மாற்றங்கள் ஒரே மாதிரியானவை அல்ல என்பதற்கான ஆதாரங்களை சோதிக்கிறது ஏனெனில் p என்பது 0 033 என வருகிறது எக்செல் பயன்படுத்தி அந்த பகுதியைப் பெறலாம் எக்செல் CHI DIST என்று அழைக்கப்படும் இந்த கட்டளையைக் கொண்டுள்ளது எனவே நாம் இந்த CHI DIST ஐ வைக்கலாம் நான் இந்த கட்டளையை விளக்கியுள்ளேன் இடனுடன் CHI DIST 833 கமா 2 df இது உங்களுக்கு 0 03287 ஐ வழங்குகிறது இதுதான் நிகழ்தகவு அல்லது இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி நாம் எக்செல் இலிருந்து CHI DIST கட்டளையைப் பயன்படுத்தலாம் மற்றும் நிகழ்தகவு மதிப்பைப் பெறலாம் அல்லது நாம் இந்த அட்டவணையைப் பயன்படுத்தலாம் அல்லது நாம் இந்த அட்டவணையை 0 05 ஒரு முனை 2 கட்டின்மை கூறுகள் 5 99 க்காக பயன்படுத்தலாம் மற்றும் கணக்கிடப்பட்ட இந்த புள்ளிவிவரம் 5 99 ஐ விட பெரியது என்று நீங்கள் கூறலாம் எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் இந்த 3 மருந்துகளுக்கிடையில் புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வேறுபாடு உள்ளதா அதைச் செய்வது எப்படி மற்றொரு சோதனை உள்ளது எந்த மருந்து மற்றொன்றிலிருந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேறுபடுகிறது க்ருஸ்கல் வாலிஸ் சோதனைக்கான பல ஒப்பீடுகள் என்று ஒன்று உள்ளது எனவே நாம் செய்த க்ருஸ்கல் வாலிஸ் சோதனையிலிருந்து இந்த 3 மருந்துகளுக்கும் இடையில் புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வேறுபாடு உள்ளது இப்போது எந்த மருந்து புள்ளிவிவர அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேறுபட்டது என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அதைத் தீர்மானிக்க இது போன்ற மற்றொரு சூத்திரம் உள்ளது குழு i இலிருந்து குழு j முக்கியத்துவம் வாய்ந்ததாக வேறுபட்டால் அதாவது நீங்கள் ஒரு மருந்தை எடுத்துக் கொண்டால் ஆஸ்பிரின் என்று சொல்லுங்கள் பின்னர் நீங்கள் இந்த இப்யூபுரூஃபனை சொல்லுங்கள் எனவே நீங்கள் ஆஸ்பிரின் தரவை வையுங்கள் நீங்கள் இப்யூபுரூஃபன் தரவை வையுங்கள் இந்த எண்கள் இதுதான் மொத்தம் பின்னர் இவை இந்த 15 என்பது எண்ணாகும் பின்னர் p மதிப்பைக் கணக்கிட்டு உடன் ஒப்பிடுக இங்கு m என்பது சாத்தியமான இணை - வாரியான ஒப்பீட்டின் எண்ணிக்கை அதாவது m ஆனது ஆல் வழங்கப்பட்டது எனவே நீங்கள் இந்த முடிவுகளை இந்த குறிப்பிட்ட m மதிப்புடன் ஒப்பிட வேண்டும் மற்றும் இந்த முடிவுகள் இந்த மதிப்பை விட குறைவாக உள்ளதா என்று பாருங்கள் k என்றால் என்ன நாம் இந்த வினாவினைப் பார்ப்போம் எனவே புள்ளிவிவரம் எனவே நாம் ஆஸ்பிரின் அசிடமினோபன் ஆகியவற்றை ஒப்பிடுவோம் எனவே Ri கழித்தல் Rj இங்கே உங்களிடம் ni உள்ளது உங்களிடம் nj உள்ளது N இங்குள்ளது ni nj உங்களுக்குத் தெரிந்தபடி ஆஸ்பிரினுக்கு ni என்பது 4 அசிடமினோபனுக்கு nj என்பது 6 பின்னர் மொத்த n என்பது 15 ஆகவும் இருக்கிறது எனவே இவை அனைத்தையும் இதற்கு மாற்றாக மாற்றுகிறோம் சரியா நாம் p z ஐப் பெறுகிறோம் அதாவது நீங்கள் p z ஐக் கணக்கிட்டவுடன் 0 0104 இன் நிகழ்தகவு உங்கள் p z அட்டவணையில் இருந்து பெறப்படுகிறது பின்னர் நாம் அதை ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் பின்னர் நாம் 0 3 ஐப் பார்க்கிறோம் அதாவது k அதாவது α என்பது 0 05 ÷ 2 m இங்கு 2 m என்பது ஆல் வழங்கப்படுகிறது எனவே இதை 0 00833 ஆகப் பெறுவீர்கள் மேலும் இது இந்த குறிப்பிட்ட நிகழ்தகவு மதிப்பை விட மிகவும் குறைவு p மதிப்பு 0 எனவே Ho வை நிராகரிக்க நாம் தவறிவிட்டோம் அதாவது இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் Ho என்பது ஆஸ்பிரின் மற்றும் அசிடமினோபன் ஒரே மாதிரியாக செயல்படுகிறது இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை எனவே இதேபோல் நாம் ஆஸ்பிரின் மற்றும் இப்யூபுரூஃபன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இதேபோன்ற ஆய்வை மேற்கொள்ளலாம் பின்னர் நாம் இப்யூபுரூஃபன் மற்றும் அசிடமினோபன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு இதேபோன்ற ஆய்வை செய்யலாம் அதை செய்வது மிகவும் நேரான முறையாக உள்ளது உங்களுக்கு புரிகிறதா இந்த வினாவினை எப்படி செய்வது எனவே அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் முதல் படியில் இந்த சமன்பாட்டைப் பார்ப்பது எல்லா தரவையும் மாற்றியமைத்து பின்னர் உங்கள் புள்ளிவிவரத்தைப் பெற்று அதனை அட்டவணை புள்ளிவிவரத்துடன் ஒப்பிடுங்கள் பின்னர் முடிவு செய்யுங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மருந்துகள் வித்தியாசமாக வேறுபடுகின்றன நீங்கள் அதைச் செய்தவுடன் க்ருஸ்கல் வாலிஸ் டெஸ்டுக்கான பல ஒப்பீடுகளுக்குச் செல்லுங்கள் இது இதைப் பயன்படுத்துகிறது அந்த பல ஒப்பீட்டில் என்று அழைக்கப்படும் ஒன்றைக் கணக்கிடுகிறோம் இது 2 வழக்குகளை ஒப்பிடுகிறது i மற்றும் j பின்னர் நீங்கள் இதிலிருந்து நிகழ்தகவைக் கணக்கிடுகிறீர்கள் அதன் பிறகு போன்பெரோனி திருத்தம் செய்யப்பட்ட முக்கியத்துவ நிலை என்ற ஒன்று உள்ளது அங்கு α ஆனது நீங்கள் அதை 0 05 2 m என எடுத்துக் கொண்டால் m ஆனது ஆல் வழங்கப்படுகிறது இங்கு k இங்கே நம்மிடம் 3 மருந்துகள் உள்ளன எனவே k என்பது 3 ஆக வருகிறது k 1 ஆனது 2 ஆக வருகிறது எனவே நீங்கள் அவற்றை ஒன்றாக வைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் போன்பெரோனி திருத்தம் செய்யப்பட்ட முக்கியத்துவ நிலை 0 00833 மற்றும் நீங்கள் பெறும் புள்ளிவிவரம் 0 01044 எனவே வெளிப்படையாக இது இதைவிட மிகப் பெரியது இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை இது எவ்வாறு செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு புரிகிறதா 2 க்கும் மேற்பட்ட தொகுப்புகளின் தரவை ஒப்பிடுவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அங்கு நாம் வழக்கமாக ANOVA ஐப் பயன்படுத்துவோம் இந்த குறிப்பிட்ட நிலைமையில் தரவு வரிசைப்படுத்தக்கூடியதாகவோ அல்லது இயல்பற்றதாக இருக்கும்போது இந்த வகை க்ரஸ் வாலிஸ் ஒப்பீட்டை நாம் பயன்படுத்தலாம் க்ரஸ் வாலிஸ் டெஸ்ட் சரியா இப்போது நாம் பண்பளவையில்லா சோதனைக்கான அதிக எண்ணிக்கையிலான அணுகுமுறைகளைப் பார்த்தோம் உங்கள் இரு மாதிரி மற்றும் இணை t -சோதனை மற்றும் ஒரு வழி ANOVA ஆகியவற்றுக்கு சமமான அளவிலான அதிக எண்ணிக்கையிலான பண்பளவையில்லாததைப் பார்த்தோம் நம்மிடம் இந்த தரவரிசை அடிப்படையிலான சோதனைகள் உள்ளன நீங்கள் காண்பதுபோல் அவற்றில் பல தரவரிசையைப் பயன்படுத்துவதைக் காணலாம் உங்களிடம் ஒரு பெரிய தரவு தொகுப்பு இருந்தால் அவற்றை ஒரு ஏறுவரிசையில் இருந்து வரிசைப்படுத்துகிறோம் தரவரிசைகள் எப்படி இருக்கிறது என்பதைப் பார்க்கிறோம் எனவே இப்படித்தான் இந்த வகை பண்பளவையில்லா சோதனைகள் நடத்தப்படுகின்றன பின்னர் உங்களிடம் வில்காக்சன் தரவரிசை சோதனை போன்ற சில நிலைமைகள் உள்ளன அதில் நம்மிடம் அட்டவணைகள் உள்ளன அதை அட்டவணைகளுடன் ஒப்பிடுகிறோம் க்ருஸ்கல் வாலிஸில் அதை கை வர்க்கத்துடன் ஒப்பிடுகிறோம் சரியா இப்போது நீங்கள் பேசும் மற்றொரு நிலைமை உள்ளது அங்கு நீங்கள் இயல்பற்ற வகை பரவலைக் கொண்டிருக்கிறீர்கள் எந்தவொரு இயல்பிலும் நீங்கள் 2 தொகுப்புகளின் தரவை ஒப்பிடுகிறீர்களானால் பல தொகுப்புகளின் தரவுகளை நீங்கள் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை என்கிற ஒன்றை கருதுகிறீர்கள் உங்கள் தரவுத் தொகுப்பில் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது அவை மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மையை பூர்த்தி செய்யாவிட்டால் பிறகு நாம் வேறு சில வகை சோதனைகளைப் பயன்படுத்த வேண்டும் சரியா எனவே எடுத்துக்காட்டாக ANOVA க்கு வெவ்வேறு முழுமைத்தொகுதிகளின் மாறுபாட்டு அளவைகள் சமமாக இருக்க வேண்டும் இது பின்வரும் அணுகுமுறையால் தீர்மானிக்கப்படலாம் நாம் அதை எப்படி செய்வது நாம் வரைபடமாக ஒப்பிடலாம் பாக்ஸ் ப்ளாட்டுகள் என்று ஒன்று இருக்கின்றன மாறுபாட்டு அளவை திட்ட விலக்கம் ஆகியவற்றை எவ்வாறு ஒப்பிடலாம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் F சோதனை போன்ற இந்த புள்ளிவிவர சோதனைகளை கூட நாம் செய்ய முடியும் சரிதானே நம்மிடம் 2 தொகுப்பு மாதிரிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் தொகுப்பு 1 இன் மாறுபாட்டு அளவை தொகுப்பு 2 இன் மாறுபாட்டு அளவை ஆகியவற்றைப் பார்க்கிறோம் ஒன்றை மற்றொன்றால் வகுக்கவும் அது F சோதனை என்று அழைக்கப்படுகிறது நம்மிடம் பல இருந்தால் நாம் ANOVA எனப்படும் ஒன்றைச் செய்கிறோம் ஆனால் பின்னர் லெவன் சோதனை Levenes test ஃப்ளிக்னர் கிலீன் சோதனை பார்ட்லெட் சோதனைகள் Bartletts tests போன்று மாறுபாட்டு அளவைகளின் ஒருங்கமைத்தன்மையை சரிபார்க்க வேறு சோதனைகள் உள்ளன எனவே இந்த சோதனைகள் அனைத்தும் கிடைக்கின்றன நாம் 1 அல்லது 2 ஐப் பார்ப்போம் மீதமுள்ள சோதனையில் அதிக நேரம் செலவிட வேண்டாம் ஏனென்றால் இந்த அணுகுமுறைகளையும் கூடப் பயன்படுத்துவதன் மூலம் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை பற்றி எளிதாக அறிந்து கொள்ளலாம் சரியா பாக்ஸ் ப்ளாட் என்றால் என்ன இது ஒரு பாக்ஸ் மற்றும் விஸ்கர் ப்ளாட் என்றும் அழைக்கப்படுகிறது இது எண்ணியல் தரவுகளின் குழுக்களை அவற்றின் கால்மானங்கள் மூலமாக சித்தரிக்கும் வரைகலை எனவே பொதுவாக தரவு இதுபோன்று குறிப்பிடப்படுகிறது எனவே இது கால்மானம் 1 என்றும் இது கால்மானம் 3 என்றும் இது சராசரி என்றும் அல்லது இது 2 வது கால்மானம் என்றும் அழைக்கப்படுகிறது இது தரவு வரை செல்லும் வரை அதிகபட்சம் இது தரவு வரை செல்லும் வரை குறைந்தபட்சம் ஆகும் சில நேரங்களில் உங்கள் கால்மானம் கணக்கீட்டில் நீங்கள் கருத்தில் கொள்ளாத எல்லை கடந்த மதிப்புகள் இருந்தால் அவற்றை நட்சத்திரங்களாக வைக்கவும் இந்த வரைவு மிகவும் நல்லது ஏனென்றால் இது உங்களுக்கு தரவுகள் எவ்வாறு பரவியுள்ளன கால்மானம் 1 கால்மானம் 3 சராசரி மற்றும் குறைந்தபட்ச மதிப்பு என்ன அதிகபட்ச மதிப்பு என்ன என்று கூறுகின்றது எனவே நல்ல வரைபடத்தைத் தருகிறது மேலும் ஏதேனும் எல்லை கடந்த மதிப்புகள் இருந்தால் அதைக் குறிக்கலாம் என்னிடம் 2 3 தரவுத் தொகுப்புகள் இருந்தால் இந்த பாக்ஸ் மற்றும் விஸ்கர் வரைவை நாம் வரையலாம் மற்றும் இந்த செவ்வகங்கள் எவ்வாறு உள்ளன அல்லது செவ்வகங்கள் மிகப் பெரியதா அல்லது செவ்வகங்கள் மிகச் சிறியதா என்பதைப் பார்க்கலாம் இவைகள் விஸ்கர்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே விஸ்கர்கள் எவ்வாறு பரவுகின்றன மற்றும் பல அதுவே ஒரு பாக்ஸ் மற்றும் விஸ்கர் வரைவு என்று அழைக்கப்படுகிறது சரிதானே எனவே எடுத்துக்காட்டாக இது உங்கள் தரவாக இருந்து மற்றும் உங்கள் பாக்ஸ் மற்றும் விஸ்கர் இதுபோன்று தெரிந்தால் வெளிப்படையாக அது வலதுபுறம் வளைந்திருக்கும் சமச்சீர் எனில் அது நல்ல மையமாக இருக்கும் அது பாக்ஸின் நடுவில் இருக்கும் இருபுறமும் இதுபோன்று சமமாக இருக்கும் இது போன்றது அதேசமயம் அது வலதுபுறமாக வளைந்திருந்தால் நாம் இதை இப்படி வைத்திருப்போம் அது இடதுபுறமாக வளைந்திருந்தால் உங்களுக்கு இதுபோன்று இருக்கும் அதைப் பார்ப்பதன் மூலம் தரவின் இயல்பான தன்மையை நாம் எப்போதும் சொல்லலாம் எனவே இது மிகவும் நல்ல காட்சி கவனிப்பு இது பாக்ஸ் மற்றும் விஸ்கர் சதி என்று அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட படங்கள் உண்மையில் இந்த குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் பார்க்க முடிவதுபோல் இது இடதுபுறமாக வளைந்திருக்கும் போது உங்களிடம் நிறைய தரவுகள் இருக்கும் நீங்கள் பார்க்க முடிவதுபோல் விஸ்கர் மிக நீளமாக உள்ளன இங்கே விஸ்கர் மிகவும் குறுகியது அது வலதுபுறமாக வளைந்திருந்தால் வலது புறத்தில் மிக நீண்ட விஸ்கர் இருக்கும் இடது கை பக்கத்தில் விஸ்கர் மிகக் குறுகியதாக இருக்கும் இது சமச்சீர் என்றால் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் நீங்கள் இரு பக்கங்களிலும் இரண்டும் சமமாக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இது ஒரு பட குறிப்பு இது பாக்ஸ் அண்ட் விஸ்கர் வரைவு என்று அழைக்கப்படும் பின்னர் நீங்கள் லெவன்ஸ் டெஸ்ட்டை Levenes Test வைத்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் ஒரு தரவின் தொகுப்பு இருக்கின்றது குழுவின் சராசரியிடமிருந்து எஞ்சியவற்றை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் எனவே உங்களிடம் குழுவின் சராசரி இருந்தால் பிறகு நாம் ஒவ்வொரு செல்லையும் கழிக்கிறோம் உங்களுக்கு எஞ்சியவை கிடைக்கும் எனவே நீங்கள் எஞ்சியதைப் பெற்றவுடன் எஞ்சியவற்றில் ஒரு ANOVA ஐச் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எஞ்சியவற்றின் முழுமையான மதிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் குழுவின் மாறுபாட்டு அளவைகள் சமமாக இருந்தால் எஞ்சியவற்றின் சராசரி அளவு எல்லா குழுக்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா இது மிகவும் எளிது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நாம் சராசரியை எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நாம் முழுமையான மதிப்பின் வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறோம் எனவே அவைதான் அதுவே எஞ்சியவற்றின் முழுமையான மதிப்பு என்று அழைக்கப்படுகின்றது பின்னர் நீங்கள் ஒரு ANOVA ஐ செய்கிறீர்கள் நாம் அதை 2 தரவு தொகுப்புகள் அல்லது 3 தரவு தொகுப்புகளுக்குச் செய்ய முடியும் பின்னர் நாம் Ho வைக் காட்ட முடியும் அது Ho வை திருப்திப்படுத்துகிறதா அல்லது Ho வை திருப்திப்படுத்தவில்லையா எனவே இது மிகவும் எளிமையானது இது லெவென்ஸ் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நம்மிடம் ஃபிளிக்னர் கில்லீன் சோதனை உள்ளது இது என்ன இதுவும் தரவரிசைகளின் அடிப்படையில் குழு மாறுபாட்டு அளவைகளின் ஒருங்கமைத்தன்மைக்கான பண்பளவையில்லா சோதனை இதுவாகும் இப்போது நீங்கள் தரவரிசைகளைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சரிதானே தரவு இயல்பானதாக இல்லாதபோது அல்லது எல்லை கடந்த மதிப்புகளாக இருக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் குழுவின் இடைநிலை அளவுகளிடமிருந்து எஞ்சியவற்றின் முழுமையான மதிப்புகளை நாம் கணக்கிடுகிறோம் பின்னர் இந்த எஞ்சியவைகள் அனைத்தும் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன முதலில் முழுமையான மதிப்புகளைக் கணக்கிடுங்கள் பின்னர் அவற்றை ஒன்றாக வைத்து பின்னர் ஒவ்வொன்றின் தரவரிசைகளைக் கணக்கிடுங்கள் பின்னர் நீங்கள் ஃப்ளிக்னர் கில்லீன் என்று அழைக்கப்படும் புள்ளிவிவரத்தைக் கணக்கிடுகிறீர்கள் இங்கு இது j 1 to k n j க்கான சுருக்கம் ஆகும் குழுவின் அளவு j aj bar a bar square வகுத்தல் s2 ஆல் aj bar என்பது j குழுவின் இயல்பாக்க மதிப்பின் சராசரி மற்றும் a bar என்பது அனைத்து இயல்பாக்குதல் மதிப்புகளின் சராசரி மற்றும் s2 என்பது மாறுபாட்டு அளவை மற்றும் k என்பது குழுக்களின் எண்ணிக்கை n என்பது குழுவின் அளவு நீங்கள் இதைச் செய்யலாம் அதன்பிறகு ஒரு கை வர்க்கப் பரவலைப் பயன்படுத்தி அதைச் சரிபார்க்கலாம் கை வர்க்கப் பரவலின் 1 முனை நிகழ்தகவு மூலம் அவை கை வர்க்கப் பரவலைப் பின்பற்றுகிறதா என்பதைப் பார்ப்பதுபோன்று இது போன்று எளிமையானது புரிகிறதா சராசரி மதிப்புகளிலிருந்து எஞ்சியவற்றைப் பார்க்கும் லெவென் சோதனை உங்களிடம் உள்ளது பின்னர் ஒரு ANOVA ஐச் செய்யுங்கள் அல்லது நம்மிடம் ஃபிளிக்னர் கில்லீன் சோதனை உள்ளது அங்கு நாம் புள்ளிவிவர FK ஐப் பார்க்கிறோம் இது எஞ்சியவற்றின் முழுமையான மதிப்புகளை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் H0 ஒப்புக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதைப் பார்க்க நீங்கள் கை வர்க்கச் சோதனையை செய்கிறீர்கள் சரியா பின்னர் நீங்கள் மற்றொரு சோதனையை வைத்திருக்கிறீர்கள் இது மாறுபாட்டு அளவைகளின் ஒருங்கமைத்தன்மைக்கான பார்ட்லெட் சோதனை Bartletts test என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் மீண்டும் பார்ட்லெட் சோதனை புள்ளிவிவரங்களை கொண்டிருக்கின்றீர்கள் அது மிகப் பெரியதாகத் தெரிகிறது இது கை வர்க்க பரவலையும் பயன்படுத்துகிறது சமன்பாடு பெரியதாகத் தோன்றுகிறது இதில் n என்பது i குழுவின் மாதிரி அளவு k என்பது குழுக்களின் எண்ணிக்கை s என்பது இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது s2 என்பது மொத்த மாறுபாட்டு அளவை மற்றும் நீங்கள் இங்கே காண்பதுபோல் s i 2 என்பது i குழுவின் மாறுபாட்டு அளவை ஆகும் இங்குள்ள c இந்த சூத்திரத்தில் உள்ளதைப் போலவே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த சோதனை புள்ளிவிவரங்களை இங்கே c க்கு மாற்றாகக் கணக்கிட்டு இங்கே s க்கு மாற்றாகக் கணக்கிட்டு பின்னர் கை வர்க்கப் பரவலைப் பயன்படுத்துங்கள் எனவே இன்மை கருதுகோள் என்ன அதாவது அனைத்து குழு மாறுபாட்டு அளவைகளும் சமம் p ஆல்பா என்றால் அது நிராகரிக்கப்படுகிறது மேலும் உங்கள் கை வர்க்க பரவல் b இங்கு வரும் k என்பது குழுவின் எண்ணிக்கை எனவே வெளிப்படையாக k 1 என்பது கட்டின்மை கூறுகள் இங்கே பார்ட்லெட் சோதனை நம்மிடம் புள்ளிவிவரங்கள் உள்ளன பின்னர் மீண்டும் கை வர்க்க பரவலைப் பயன்படுத்துகிறோம் ஃப்ளிக்னர் கில்லீன் சோதனையில் எஞ்சியுள்ளவற்றைப் பயன்படுத்தும் புள்ளிவிவரங்கள் நம்மிடம் உள்ளன பின்னர் மீண்டும் நாம் கை வர்க்கப் பரவலைப் பயன்படுத்துகிறோம் லெவெனின் சோதனையில் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் சராசரியைப் பொறுத்து எஞ்சியுள்ளவற்றைக் கணக்கிடுகிறோம் பின்னர் எஞ்சியுள்ளவற்றைக் கொண்ட தொகுப்புகள் உள்ளன நாம் ஒரு வழி ANOVA ஐப் பயன்படுத்துகிறோம் இந்த வெவ்வேறு வகையான சோதனைகள் அனைத்தும் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மையைத் தீர்மானிக்க உங்களுக்கு உதவுகின்றன மேலும் மாறுபாட்டு அளவைகள் சமமாக இருக்கின்றனவா அல்லது அவை பெரிதளவில் வேறுபட்டவையா என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது மற்றும் நிச்சயமாக உங்களிடம் பாக்ஸ் விஸ்கர் வரைவு உள்ளது இது ஒவ்வொரு தொகுப்பிலும் உள்ள குழு மாதிரிகளின் மாறுபாட்டு அளவைகள் எவ்வாறு உள்ளன என்பதை வரைபடம் மூலமாக சித்தரிக்கிறது நாம் பண்பளைவையில்லா பரவலைப் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அதில் தரவு தொகுப்பு இயல்பற்றதாக இருக்கமுடியும் தரவு தொகுப்பு வரிசைப்படுத்தக்கூடியதாக இருக்கமுடியும் தரவு தொகுப்புகள் மாறுபாட்டு அளவைகளில் பெரிய வேறுபாட்டைக் கொண்டிருக்க முடியும் இத்தகைய நிலைமைகளில் நாம் எந்த வகையான சோதனைகளைப் பயன்படுத்தலாம் உங்கள் t சோதனை இரு மாதிரி t சோதனை இணை t சோதனை ANOVA க்குச் சமமாக நம்மிடம் பல்வேறு வகையான சைன்ட் சோதனை தரவரிசை சோதனை மற்றும் பல உள்ளன உண்மையில் அந்த வகையானவை பல்வேறு வகையான சோதனைகளை நிறைவு செய்யும் சரியா மேலும் நாம் இதர சில இன்னும் அதிகமான பரவல்களைப் பார்ப்போம் நாம் Z பரவலைப் பார்த்தோம் பின்னர் நாம் t பரவலைப் பார்த்தோம் பின்னர் நாம் கை வர்க்க பரவல் F பரவல் ஆகியவற்றைப் பார்த்தோம் நாம் பீட்டா பரவல் என்று அழைக்கப்படும் மேலும் ஒரு பரவலைப் பார்ப்போம் இது பேசுவதற்கு மிகவும் பயனுள்ள பரவல் சரியா பீட்டா பரவல் என்பது ஒரு சீரற்ற மாறி X என்பது அளவுருவுடன் பீட்டா பரவலைக் கொண்டிருப்பதாகக் கூறப்படுகிறது நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இந்த வகை உறவைப் பின்பற்றினால் இதற்கு 4 அளவுருக்கள் கிடைத்துள்ளன α β A மற்றும் B இதற்கு 4 அளவுருக்கள் கிடைத்துள்ளன α β A மற்றும் B மற்றும் x இங்கே x ஆனது Aக்கும் Bக்கும் இடையில் இருக்கும் மற்றும் α β எப்போதும் 0 ஆகும் புரிகின்றதா எனவே பார்ப்பதற்கு தொடர்பானது இப்படித்தான் இருக்கும் மற்றும் α β ஆகியவை 0 இவை γ செயல்பாடுகள் γ functions என்று அழைக்கப்படுகின்றன நான் நீண்ட காலத்திற்கு முன்பே பேசினேன் எனவே γ α a என்பது α 1 காரணியாலானது γ β என்பது β 1 காரணியாக இருக்கும் γ α β என்பது α β 1 காரணியாக இருக்கும் உங்களிடம் இங்கு குறைந்தபட்சம் 4 அளவுருக்கள் உள்ளன அது குறைந்தபட்ச மதிப்பு அது எதுவாகவும் இருக்கமுடியும் அதிகபட்சம் அதாவது அதிகபட்ச மதிப்பு எதுவாகவும் இருக்கலாம் α 0 β 0 இரண்டும் வடிவக் காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஒரு சிறப்பு வழக்கை கொண்டிருக்க முடியும் அதுதான் நிலையான பீட்டா பரவல் என்று அழைக்கப்படும் அங்கு A 0 மற்றும் B 1 என இருக்கும் நீங்கள் இதனை முந்தைய சமன்பாட்டில் மாற்றாக வைத்தால் இந்த சமன்பாட்டில் A 0 மற்றும் B 1 என உள்ளது உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களிடம் இது போன்ற ஒன்று உள்ளது மிக எளிது 0 முதல் 1 வரை இருக்கும் x க்கான சமன்பாடுகளை பார்க்கவேண்டும் எனவே 0 முதல் 1 வரை இது ஒரு பரவலைக் கொண்டிருக்கும் இது இவைகளுக்கு இடையில் இல்லாவிட்டால் இது எப்போதும் 0 என இருக்கும் α மற்றும் β வின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு நாம் வெவ்வேறு வகையான வடிவங்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் α 0 5 மற்றும் β 0 5 உடன் கூடிய பீட்டா பரவல் பீட்டா பரவல் அதாவது நிகழ்தகவு திண்மை செயல்பாடு 0 5 இன் α மற்றும் 2 இன் β எனவே உங்களிடம் 2 2 என்ற இரண்டும் இருந்தால் நீங்கள் இதைப்போன்று பெறுவீர்கள் எனவே உங்களிடம் 2 1 5 என்று இருந்தால் நீங்கள் இதைப்போன்று பெறுவீர்கள் இந்த α மற்றும் β வைக்கொண்டு நாம் ஏராளமான வடிவங்களைப் பெற முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது குறிப்பாக உருவகப்படுத்துதல்கள் மற்றும் மாதிரியாக்கத்திற்கு நீங்கள் காண்பதுபோல் நம்மால் எந்தவொரு செயல்பாட்டையும் உருவாக்க முடியும் உங்களுக்கு அதிகபட்சம் கீழே விழுவது கிடைக்கமுடியும் உங்களுக்கு மடக்கை வகையான கீழே விழுவது கிடைக்கமுடியும் மடக்கை வகையான அதிகரித்தலை நீங்கள் கொண்டிருக்க முடியும் நேரியல் அதிகரித்தலை நீங்கள் கொண்டிருக்க முடியும் மற்றும் குளியல் தொட்டி வகை வளைவுகளை நீங்கள் பெற முடியும் உங்கள் α மற்றும் β வை திறமையாக கையாளுவதன் மூலம் நீங்கள் எந்த வகையான வளைவையும் பெறலாம் எனவே சிமுலேஷன் நோக்கங்களுக்காக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் எந்த வடிவத்தையும் உருவாக்க விரும்பினால் நாம் இந்த பீட்டா பரவல் செயல்பாட்டை எடுத்துக்கொள்கிறோம் A மற்றும் B ஐ முறையே 0 மற்றும் 1 ஆக வைக்கவும் மேலும் நாம் எப்படிப்பட்ட α மற்றும் β வையும் பயன்படுத்த முடியும் வடிவத்தை அடைய நாம் அவற்றை பயன்படுத்த விரும்புகிறோம் சரியா நாம் முன்னோக்கி செல்லலாம் இது பலவிதமான வடிவங்களை எடுக்க முடியும் இது முக்கோணமாக சீரானதாக மடக்கையாக இயல்பானதாக லாக் நார்மலாக காமாவாக தோற்றமளிக்கும் எனவே இது உண்மையில் அருமையானது இது திட்டத்தின் திட்டமிடல் கட்டுப்பாடுகள் உங்கள் பாக்டீரியா அமைப்புகளின் வளர்ச்சி வளைவுகள் போன்றவற்றில் அதிகமாக விரிவடைகிறது நீங்கள் பார்ப்பதுபோல் பல்வேறு வகையான வளர்ச்சி வளைவுகள் பல்வேறு வகையான வளர்ச்சி முறைகளை உங்கள் α மற்றும் β ஐ மாற்றியமைப்பதன் மூலம் நம்மால் பெற முடியும் எனவே இதன் சராசரி இதுபோன்று இருக்கும் எனவே A என்பது 0 B என்பது 1 ஆக இருந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு கிடைப்பது உங்கள் திட்டவிலக்கம் இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது B 1 ஆக இருந்தால் இது போய்விடும் எனவே உங்கள் திட்டவிலக்கம் இவ்வாறு இருக்கும் ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடு என்று ஒன்று உள்ளது எனவே நீங்கள் 0 முதல் x வரையான பீட்டா பரவலை ஒருங்கிணைத்தாலே போதும் மற்றும் இது இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த B என்பது உங்கள் பீட்டா செயல்பாடு பீட்டா செயல்பாடு என்பது வேறெதுவும் இல்லை இதுதான் உங்கள் பீட்டா செயல்பாடு மன்னிக்கவும் இதுதான் உங்கள் பீட்டா செயல்பாடு எனவே உங்கள் ஒட்டுமொத்த பரவல் செயல்பாட்டைப் பெற நீங்கள் அதை ஒருங்கிணைக்க முடியும் எனவே எடுத்துக்காட்டாக உங்கள் நிகழ்தகவு இப்படித் தோன்றினால் மன்னிக்கவும் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இதுபோன்று தோன்றினால் உங்கள் ஒட்டுமொத்தமானது இப்படி இருக்கும் உங்கள் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இதுபோன்று தோன்றினால் உங்கள் ஒட்டுமொத்தமானது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்தம் பொதுவாக அதிகரித்துக்கொண்டே இருக்கும் உங்கள் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு 2 மற்றும் 2 க்கு இப்படித் தெரிந்தால் உங்கள் ஒட்டுமொத்தமானது இப்படித்தான் போகும் உங்கள் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு இதுபோல் தோன்றினால் உங்கள் ஒட்டுமொத்தமும் அப்படித்தான் செல்லும் எனவே இந்த சமன்பாடும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது ஒட்டுமொத்த திண்மை செயல்பாட்டைப் பற்றிய ஒரு கருத்தை உங்களுக்கு வழங்குகிறது நாம் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட செயலை முடிக்க தேவையான நேரமானது அது தொடங்கியவுடன் ஒரு பீட்டா பரவலைப் பின்பற்றுகிறது A என்பது 2 நாட்களில் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையான நேரம் B என்பது 5 நாட்களில் கொடுக்கப்பட்ட ஒரு அவநம்பிக்கையான நேரம் என்று வைத்துக்கொள்வோம் α 2 மற்றும் β 3 பின்னர் சராசரி 3 2 ஆக இருக்கும் அதாவது சராசரியாக பணியை முடிக்க உங்களுக்கு 3 2 நாட்கள் ஆகும் இப்போது α மற்றும் β வின் இந்த மதிப்புகளுக்கு x இன் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு ஒரு எளிய பல்லுறுப்புக்கோவையாகும் ஏனென்றால் இது போன்ற ஒட்டுமொத்த பரவல் செயல்பாட்டை நாம் மாற்றினால் ஆகவே உங்கள் ஆல்பாக்களை வைக்கிறோம் உங்கள் α ஐ 2 ஆகவும் β வை 3 ஆகவும் α என்பது 2 β என்பது 3 பின்னர் A ஆனது 2 ஆகவும் B ஆனது 5 ஆகவும் இருக்கும் எனவே இவற்றை சமன்பாட்டில் மாற்றி அவற்றை ஒருங்கிணைத்தால் 0 407 நிகழ்தகவுடன் முடிவடையும் அதிகபட்சம் 3 நாட்களில் பணியை முடிப்பதற்கான நிகழ்தகவு அதாவது அதிகபட்சம் 3 நாட்கள் என்பது 0 47 நிகழ்தகவாக வழங்கப்படுகிறது உங்கள் எக்செல்லிலும் நம்மிடம் BETADIST உள்ளது இது உங்களுக்கு x α β A B ஐக் கொடுக்கும் ஆகவே நான் இதைப் பார்க்கிறேன் எக்செல் எனவே BETADIST ஆல் வழங்கப்பட்ட எக்செல் செயல்பாடு நம்மிடம் உள்ளது இது BETADIST க்குச் சமமானது மற்றும் நீங்கள் கணக்கிட விரும்புகிறீர்கள் பாருங்கள் இது x α β A B என வழங்கப்படுகிறது எனவே உங்கள் விஷயத்தில் α β என்பது முறையே 2 மற்றும் 3 மேலும் A மற்றும் B முறையே 2 மற்றும் 5 ஆகும் நீங்கள் அதை 3 நாட்களில் முடிக்க விரும்பினால் என்ன நடக்கும் 2 5 மன்னிக்கவும் இங்கு 3 நாட்களில் முடிக்க 3 நாட்களில் முடிக்க விரும்புகிறீர்கள் அது என்னவாக இருக்க வேண்டும் எனவே மதிப்புகளை இட வேண்டும் மன்னிக்கவும் 3 2 3 ஏனெனில் α என்பது 2 β என்பது 3 பின்னர் A என்பது 2 அதுவே நம்பிக்கையான நேரம் பின்னர் அவநம்பிக்கை நேரம் 3 5 எனவே நீங்கள் 0 407 ஐப் பெறுவீர்கள் எனவே 3 அதிகபட்சமாக 3 நாட்களில் முடிப்பதற்கான நிகழ்தகவு 0 407 ஆகும் இது இந்த ஒட்டுமொத்த பரவல் செயல்பாட்டை ஒருங்கிணைப்பதன் மூலம் பெறப்பட்டதைப் போன்றது எனவே அதே செயலைச் செய்ய நாம் எக்செல்லைப் பயன்படுத்தலாம் மற்றும் எக்செல் இந்த BETADIST கட்டளையை கொண்டுள்ளது நீங்கள் x இன் எந்த மதிப்பிலும் நிகழ்தகவை அறிய விரும்புகிறீர்கள் மேலும் உங்களுக்கு α தெரியும் உங்களுக்கு β தெரியும் இந்த A உங்களுக்குத் தெரியும் மேலும் B ஐ நீங்கள் அறிவீர்கள் எனவே இது 0 407 இல் உங்களுக்கு வழங்குகிறது எனவே அடுத்த வகுப்பிலும் நாம் இந்த பரவலில் தொடருவோம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி முக்கியச் சொற்கள் ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடு பீட்டா செயல்பாடு க்ருஸ்கல் வாலிஸ் சோதனை பல்வேறு ஒப்பீடுகள் மாறுபாட்டு அளவையின் ஒருங்கமைத்தன்மை சோதனை புள்ளிவிவரம் நிகழ்தகவு கை வர்க்கம் நிகழ்தகவு திண்மை செயல்பாடு